வாருங்கள் மாணவர்களே நாம் இப்பொழுது நேர்முக செலவுகளை அக்கவுன்ட்ஸ் பேயபிலில் கணக்கிடும் கணக்கை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது நேர்முக செலவுகள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை ஒரு சிறிய கணக்கு மூலம் நான் உங்களுக்கு ஏற்கனவே காண்பித்து இருந்தேன் அதை நாம் மறுபடியும் நினைவு கூர்ந்து விவாதிப்போம் இங்கே இந்த வகுப்பில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே நான் செய்த இந்த கணக்கில் இருந்து முக்கியமான முடிவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் எலெக்ட்ரிக் சர்கியூட்நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடமிருந்து பொருட்களை வாங்கி தன்னுடைய பேமென்ட்டை நீட்டிப்பதுப் பற்றி விவாதித்து இருந்தோம் அதில் பேமென்ட்டை காலதாமதமாக வழங்கியதால் நெட் பிரசெண்ட் வேல்யூ ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திற்கு குறைவாக இருந்தது என்று பார்த்தோம் இவ்வாறாக முடிவெடுக்கும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய நற்பெயருக்கு இழுக்கு அல்லது நம்பகத்தன்மை இழப்போ முடிவாக நல்ல பெயருக்கு கலங்கமோ ஏற்படக் கூடாது கடந்த வகுப்பில் நாம் விவாதித்தது போல இந்த கணக்கில் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் 15 மற்றும் 30 ஆக இருந்தது நம்முடைய ஆப்பர்சூனிட்டி காஸ்ட 15 ஆக இருந்த போது நாம் இந்த கணக்கில் முதலாவது கண்டிஷனை பார்த்து கடன் காலம் 30 நாட்களாக வைத்துக்கொண்டு கணக்கிட்டோம் மேலும் பத்து நாட்கள் அதிகமாக நாம் எடுத்துக் கொண்டு 40 நாட்களில் பணத்தை செலுத்தினாலும் ஜெனரல் எலெக்ட்ரிக் கம்பெனி ஒன்றும் பெரிதாக கவலை கொள்ள மாட்டார்கள் என்பதையும் பார்த்தோம் மேலும் இரண்டு மாதத்திற்கு செலுத்தாமல் இருந்தாலும் நமக்கு அபராத வட்டியான 1 5 அதாவது வருடத்திற்கு 18 வசூல் செய்துகொண்டு காலநீட்டிப்பு கொடுத்தார்கள் இதை நாம் முந்தைய கணக்கில் C மதிப்பை கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் நாற்பதாவது நாளில் நாம் பணத்தை செலுத்தினால் அபராத வட்டி இல்லாமல் செலுத்தும் பொழுது NPV 98381 26 ரூபாயாக இருந்தது 30 நாட்களுக்குள் செலுத்தவும் மேலும் இரண்டு மாதங்கள் கழித்து செலுத்தவும் அதில் வாய்ப்பு இருந்தது அதாவது 41 நாளில் இருந்து அவர்கள் 1 5 ஐ அபராத வட்டியுடன் செலுத்த வாய்ப்பு இருந்தது இரண்டு மாதங்கள் கழித்து அதாவது 60வது நாளில் நாம் பணத்தைச் செலுத்தினால் அதாவது தவணை காலம் முடிந்து 30 நாட்கள் கழித்து 9905 72 செலுத்தினோம் இதில் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்துகொள்ள வேண்டும் அதாவது நாற்பதாவது நாளில் நாம் எந்தவித அபராதமும் கட்டாமல் 1 5 அபராதமாக கொடுக்காமல் நம்முடைய ஒரு மாத கால கடன் காலத்தை அனுபவித்துக்கொண்டு அதுமட்டுமல்லாமல் பத்து நாட்களையும் கூடுதலாக அனுபவித்துக் கொண்டு நம்முடைய பேமென்ட்டை நாம் செலுத்தலாம் அவ்வாறு நாம் 40 நாட்கள் கழித்த பிறகு செலுத்தும் 10000 ரூபாயின் நெட் பிரசெண்ட் வேல்யூ 9836 26 என்று மாறிக் இருக்கும் இருபதாவது நாளில் நாம் செலுத்தும் பொழுது அதாவது இரண்டு மாதங்களுக்குப் பிறகு பேமென்ட் கொடுத்தால் 1 5 ஒரு மாதத்திற்கு அபராத வட்டியை சேர்த்து நாம் கொடுக்கிறோம் என்ற கணக்கில் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதாவது 0 015 என்று அபராத வட்டி தொகையைக் கணக்கிட வேண்டும் பொதுவாக இந்த கணக்கில் நாம் 30 நாட்களை நமக்கு கொடுக்கப்பட்ட கடன் காலமாக எடுத்துக்கொண்டோம் மேலும் பத்து நாட்களை நாம் அதிகப்படியாக எடுத்துக் கொண்டாலும் ஜெனரல் எலக்டிரிக் கம்பெனி நம்மிடம் அபராத வட்டி வசூலிக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டோம் ஆகவே கூடுதலாக 10 நாட்களை சேர்த்து நாற்பது நாட்களை நமக்கு சாதாரண கடன் காலமாக இந்த கம்பெனி வழங்கியுள்ளது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கால அளவைக் காட்டிலும் 10 நாட்கள் அதிகமாக எடுத்துக் கொண்ட போதிலும் அதாவது பத்து நாட்கள் புளோட் காலமாக இருந்த போதிலும் நாம் சாதாரணமாக பேமென்ட் செலுத்தி விடலாம் ஆனால் 11வது நாளில் இருந்து நாம்1 5 அபராத வட்டியை சேர்த்து அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு வழங்க வேண்டியிருக்கும் ஒருநாள் கூடியதால் நாம் பத்து நாட்கள் மிதவை காலத்தை இழக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த வகுப்பில் நாம் 40 நாட்கள் கழித்து 10000 ரூபாயை வழங்கும் பொழுது அதனுடைய மதிப்பு 9838 26 ஆக இருந்தது அதே போல 60 நாட்கள் கழித்து நாம் வழங்கும் பொழுது அபராத வட்டியுடன் சேர்த்து 9905 72 ரூபாயாக அதனுடைய நெட் பிரசெண்ட் வேல்யூ இருந்தது என்று கண்டுபிடித்து வைத்திருந்தோம் அவ்வாறு நாம் இரண்டு மாதங்களுக்குப் பிறகு பணத்தைச் செலுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிதவை காலமான பத்து நாட்களை நாம் இழந்து விடுகிறோம் அதுமட்டுமல்லாமல் ஒரு மாதத்திற்கான தவணை காலத்தையும் நாம் இழந்துவிட்ட 30 நாட்கள் கழித்த பிறகு மிதவை மிதவை காலமான 10 நாட்களையும் கடந்து இரண்டாவது மாதத்தில் பணத்தை திருப்பிச் செலுத்த தொடங்கியதால் அபராத வட்டியுடன் நாம் செலுத்த வேண்டியுள்ளது இங்கு நாம் இந்த கணக்கின்படி பார்த்தால் பத்தாயிரம் ரூபாய் நெட் பிரசெண்ட் வேல்யூஅபராத வட்டியுடன் சேர்த்து 9905 இதையே நாம் நாற்பது நாட்களில் கொடுத்தால் அதனுடைய நெட் பிரசெண்ட் வேல்யூ 98 38 ஆக இருந்தது ஒரு மாதத்திற்கு 1 5 அதாவது 18 ஒருவர் இடத்திற்கு நாம் அபராத வட்டியை செலுத்த வேண்டியுள்ளது இதனுடைய ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஆஃ கேபிடல்15 ஒரு வருடத்திற்கு கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்படி செய்வதால் நிறுவனத்தின் காஸ்ட்ஆஃ கேபிடல் அதிகமாகிக்கொண்டே போகிறது நாம் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஆஃ கேபிடல் அதிகமாக கிடைக்கும் என்பதற்காக அபராத வட்டி குறைவாக இருக்கும் என்பதற்காக பேமென்ட் தாமதப்படுத்தினால் நெட் பிரசெண்ட் வேல்யூ அதிகரித்துவிடும் அதேபோல நிறுவனத்தின் காஸ்ட் ஆஃ கேபிடல் அதிகரித்து விடும் ஆகையால் நாம் இதனை நேர்முக செலவுகள் என்று குறிப்பிடுகிறோம் நாம் இப்பொழுது உதாரணமாக 9838 கொடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நாம் 62567 ரூபாய் அதிகமாக கொடுக்கிறோம் அதாவது பத்தாயிரம் அல்ல உதாரணமாக சுசுகி போன்ற கம்பெனிகள் உதிரி பாகங்கள் டயர் டியூப்போன்ற ரப்பர் பொருட்களையோ அல்லது கண்ணாடி உதிரி பாகங்களையோ அல்லது ஸ்டீல் போன்ற பொருட்களையோ சுசுகி மோட்டார் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா அல்லது ஜின்டால் ஸ்டீல் இடமிருந்து பெற்றால் அதனுடைய ஆர்டரை பொருத்து இந்த செலவுகள் அமையும் என்பது முக்கியமான விதி ஆகும் உதாரணமாக இந்த நிலையில் 20 கோடிக்கு அல்லது நூறு கோடிக்கு இரும்பு பொருட்களை வாங்குவதாக வைத்துக் கொண்டால் இந்த நிறுவனம் குறைந்தது 40 லட்சம் ரூபாயை அபராத வட்டியாக செலுத்த நேரிடலாம் இது நேரடி செலவு மட்டுமல்லாது இந்த கால நீட்டிப்பு கம்பெனியின் நற்பெயரும் பாதிக்கப்படும் மிகப் பெரிய மறைமுக செலவை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே இதைப் போன்ற ஒரு சூழ்நிலையை நாம் தவிர்க்க வேண்டும் மிதவை நாட்களாக 301040 கிடைக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு நிறுவனம் தன்னுடைய பணப்புழக்க நிலையில் ஏதாவது ஒரு நிலைமையில் கடுமையான நிதி நெருக்கடியை பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தால் அப்பொழுது அவர்களுடைய ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் அதிகமாக இருந்தால் அதாவது 15 ஆக இருந்தால் அபராத வட்டி ஒரு வருடத்திற்கு 18 ஆக இருக்குமேயானால் காலதாமதத்தை அவர்கள் ஏற்படுத்தலாம் நாம் முன்பே விவாதித்தது போல அபராத வட்டி 15 மற்றும் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் 30 ஆக இருந்தது இரண்டு மாதங்கள் கழித்து நாம் பேமென்ட் செலுத்தினால் 10000 காண NPV மதிப்பு குறைவாகத்தான் கிடைத்தது ஆகவே எப்படி பார்த்தாலும் இரண்டு மாதங்கள் கழித்து நாம் பணத்தைச் செலுத்தினால் நமக்கு லாபம் கிடைக்கும் நாற்பதாவது நாளில் நாம் பணத்தை செலுத்தினால் நம்முடைய எம்பிவி அபராத வட்டியை விட குறைவாக இருந்தது ஆகவே நாம் கவனமாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் மெதுவாகவும் கவனத்துடனும் இது போன்ற வியாபார உறவுகளை கையாள வேண்டும் ஏனென்றால் அடிக்கடி நாம் பேமென்ட் செலுத்த தவறினால் சப்ளையர்கள் வேறு ஏதாவது ஒரு கம்பெனியை நாடிச் சென்று விடுவார்கள் சப்ளையர்கள் நம்மை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அதாவது பேட் பே மாஸ்டர் என்று கூறத் தொடங்கி விடுவார்கள் அது மட்டும் அல்லாமல் வேறு கம்பெனியை தேட ஆரம்பித்துவிடுவார்கள் நாம் இந்த கணக்கில் இரண்டு விதமான ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் சுற்றிப் பார்த்தோம் ஒன்று 15 மற்றொன்று 30 நான் அதை மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன் முதலாவது பகுதியில் நாற்பதாவது நாள் பணத்தைச் செலுத்தினால் நம்முடையNPV 9681 67 ரூபாய் ஆகும் அதாவது எலெக்ட்ரிக் சர்கியூட் கம்பெனி பத்தாயிரம் ரூபாயை உள்ளபடி செலுத்தினாலும் அதனுடைய மதிப்பு 40 நாட்களுக்கு பிறகு செலுத்துவதால் குறைந்து கொண்டே போய் 9681 67 ரூபாயாக மாறிவிடும் பொருட்களை வாங்கி அன்று பேமெண்ட் செலுத்துவதற்கும் 40 நாட்கள் கழித்து செலுத்துவதற்கும் உள்ள வித்தியாசம் 968 1 67 ஆகும் அதையே 60 நாட்கள் கழித்து அதாவது இரண்டு மாதங்கள் கழித்து செலுத்தினால் 967 2 93 ஆகும் முன்பு 10000 நமக்கு கிடைத்தது 9681 67 தற்போது நமக்கு கிடைத்துள்ளது 9672 சிறிது காலம் தாழ்த்தி நாம் கொடுத்ததால் 10000 தின் மதிப்பு இவ்வாறு குறைந்திருக்கும் நமக்கு இங்கே இரண்டு வழிகள் உள்ளது அதாவது நாம் 2 மாதங்கள் கழித்து 60 ஆவது நாளிலோ அல்லது நாற்பதாவது நாளிலோ செலுத்தலாம் நம்முடைய பேமெண்ட்டை2 மாதங்கள் கழித்து 60 ஆவது நாளில் செலுத்தினால் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் 30 ஆகவும் அபராத வட்டி 1 5 ஆகவும் ஒரு வருடத்திற்கு அபராத வட்டி18 வசூலிக்கப்படுகிறது முதலாவது வழியில் நாம் 968 1 67 என்பதை செலுத்துகிறோம் இரண்டாவது வழியில் 967 2 96 என்பதை செலுத்துகிறோம் இரண்டாவது முறையில் செலுத்தினால் நம்முடைய தொகைக்கான வித்தியாசம் 8 50 9 அதாவது சராசரியாக 9 ரூபாய் குறைத்து நாம் 60வது நாளில் அபராத வட்டியுடன் செலுத்தலாம் ஆனால் நாம் 30 அபராத வட்டியுடன் சேர்த்து ஆப்பர்சூனிட்டி கணக்கிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகமாக தான் தோன்றுகிறது அதாவது 30 ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் ஆக இருந்தால் நம்முடைய டெய்லி ஆப்பர்சூனிட்டி காஸ்ட0 000822 என்றும் 15 ஆக இருந்தால் அது 0 000411ஆகவும் நமக்கு கிடைக்கிறது இங்கு நாம் பார்க்கும் பொழுது 60வது நாளில் நாம் என் NPVயை கணக்கிட்டால் அது நாற்பதாவது நாள் நாம் NPVயை கணக்கிடுவதை விட குறைவாக இருக்கிறது 30 நமக்கு ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் கிடைத்தபோதும் அதாவது இரண்டு மடங்குகளாக மாறிய பிறகும் நமக்கு ஏறக்குறைய 9 ரூபாய் மட்டுமே ஒரு மாதத்திற்கு நம்முடைய பேமென்ட்டை தாமதப்படுத்தினால் கிடைக்கக்கூடிய வருமானம் ஆக உள்ளது நான் முன்பே கூறியது போல இந்த ஒன்பது ரூபாய்க்கு ஆக நாம் எவ்வளவு பெரிய ஒன்பது லட்சத்தை நாம் தாமதப் படுத்தினாலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது அல்லது லாபம் என்பது குறைவாக மட்டுமே இருக்கும் அதற்காக நம்முடைய மறைமுக செலவான நற்பெயரை அல்லது நம்முடைய செய்கையால் வேறு சில பிரச்சனைகளை பிரேமா ஸ்டார் என்ற பட்டத்தை நாம் பெற்று விடக்கூடாதுநேர்முக செலவுகளை கணக்கிடும் போது இந்த மறைமுக செலவுகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு சிறிய தொகைக்காக நம்முடைய நற்பெயரை நாம் கெடுத்துக் கொள்ளக் கூடாது அதாவது 9 ரூபாய் அதிலும் குறைவான பணத்திற்காக நம்முடைய பேமென்ட்டை நாம் தாமதமாக செலுத்தும் பொழுது அதில் எந்த பயனும் ஏற்படப்போவதில்லை பெரிய ஒரு தொகையை நாம் லாபமாக பெறும்பொழுது இவ்வாறான தவறுகளை செய்தாலும் கவலை கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த சிறு தொகைக்காக நம்முடைய நற்பெயரைக் எடுத்துக் கொள்ளக் கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கணக்கில் நாம் முன்பே கூறியதுபோல 15 மற்றும் 30 ஆகிய இரு முறைகளில் 40வது நாட்களில் பேமென்ட் கொடுப்பது பற்றியும் 60வது நாளில் பேமென்ட் கொடுப்பது பற்றியும் விரிவாக விவாதித்தோம் இப்பொழுது பத்து நாட்களை கடந்து எலெக்ட்ரிக் சர்கியூட் கம்பெனி பேமன்ட்கொடுத்தால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் ஆகவே 10 ஆயிரம் ரூபாயை 30 நாட்களுக்குள் நாம் செலுத்தி அல்லது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் 30 ஒரு வருடத்திற்கு அதேபோல 15 ஆப்பர்சூனிட்டி காஸ்ட என்று நாம் கணக்கிட பார்த்திருந்தோம் மூன்றாவது வழியாக 10 நாட்களில் நம் அண்டை செலுத்தினால் GE கம்பெனி நமக்கு 2 டிஸ்கவுண்ட் தருவதாக அறிவித்து இருந்தார்கள் அப்படி நாம் கொடுக்கவில்லை என்றாலும் 30 நாட்கள் நாம் பேமென்ட்டை எழுதலாம் என்று கணக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது 10000 ரூபாய்க்கு 2 விற்க தள்ளுபடி பெற்றால்10000X2100200 ரூபாயை அதாவது 1000 ரூபாய் 9800 பெறுவோம் நார்மல் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட 15 என்று கணக்கில் கொடுக்கப்பட்டிருந்தது தொகைகளைக் கொடுக்கும் 15 ஆப் சேரிட்டி காஸ்ட் கொண்ட இந்த கணக்கை கணக்கிட்டால் நாற்பதாவது நாள் நாம் 98 38 மற்றும் 60வது நாளில் ஒன்பது 905 என்ற தொகையைக் கொடுப்பதாக நாம் இங்கே கணக்கிட்டு உள்ளோம் கணக்கில் உள்ள இதில் 200ரூபாய் ரொக்க தள்ளுபடி பெறுவதைப் பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறோம் 10 நாட்களுக்குள் நாம் நமது பேமென்ட்டை செலுத்தினால் நமக்கு 200 ரூபாய் லாபமாக கிடைக்கும் நம்முடைய ஆப்பர்சூனிட்டி காஸ்ட 15 ஆக இருக்கும் பொழுது என்றால் 19800 ரூபாயை நாம் இங்கே வழங்குகிறோம் இதை நாம் விகிதத்தில் ஒரு மாதத்திற்கு கணக்கிட்டால் 2009800 36530 24 83 இதை நாம் கணக்கிட்டுப் பார்த்தால் 24 நமக்கு நஷ்ட கணக்கு 24 83 பத்து நாட்களுக்கு பிறகு நாம் பணத்தை செலுத்தி இருந்தால் நமக்கு 25 லாபம் கிடைத்திருக்கும் ஆனால் நாம் 30 நாட்கள் தாமதமாக பணத்தை செலுத்தி அதை இழந்து விடுகிறோம் ஆகவே நமக்கு 2 தள்ளுபடி வைத்துக்கொண்டால் 20 அல்லது25 லாபம் அதாவது கிடைக்கும் 9800 ரூபாயை செலுத்தினால் போதுமானது இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மூன்று வழிகளையும் நாம் ஒரு நிமிடம் மறந்துவிட வேண்டும் அப்படி பார்த்தால் முதலாவது வழியை மறந்து விட்டால் இரண்டு வழிகள் உள்ளன 30 ஆப்பர்சூனிட்டி காஸ்ட மற்றும் 15 ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் அதுவும் 40 நாட்களில் பேமென்ட் கைகொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது 10000 ரூபாய்க்கு எவ்வளவு தொகை செலுத்துகிறோம் என்று பார்த்தால் NPV 9838 முதலாவது பிரிவில் செலுத்துகிறோம் இரண்டாவது பிரிவில் 60வது நாளில் 15 ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் சேர்த்து 9905 அல்லது 6 ரூபாயை செலுத்துகிறோம் எப்படி பார்த்தாலும் நாம் பெறும் கேஷ் டி ரொக்க தள்ளுபடி விட இது குறைவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் கேஷ் டிஸ்கவுண்ட் அதாவது ரொக்க தள்ளுபடி 9800 ரூபாய் ஆகவே நாம் 9800 ரூபாயை செலுத்தும் பொழுது அதனுடைய தள்ளுபடியாக நமக்கு 200 ரூபாய் கிடைக்கும் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மூன்று வழிகளில் நாம் 40வது நாளிலோ அல்லது 60வது நாளிலோ அல்லது ரொக்க தள்ளுபடியுடன் சேர்த்து 10 வது நாளிலோ பணத்தை செலுத்தலாம் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் 30 ஆக இருக்கும் பொழுது தள்ளுபடியை விடுத்து 40 நாட்களில் பேமென்ட் செலுத்துவதற்கு தயாராக வேண்டும் 40 நாட்கள் கழித்து பணத்தை செலுத்துவதால் நிறுவனத்திற்கும் எந்தவிதமான கஷ்டமும் ஏற்படப்போவதில்லை அபராத வட்டி எம்மவர்கள் செலுத்த தேவையில்லை அவர்களுடைய NPV 9681 67 அல்லது9682 ஆக இருக்கும் 9 ஆயிரத்து 800 ரூபாய் விட குறைவானதாகும் ஆனால் அதே சமயத்தில் ஆப்பர்சூனிட்டி 30 ஆக இருந்தால் நாம் இதைப்பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது தள்ளுபடியை நாம் கவனத்தில்எடுத்துக் கொள்ளவும் கூடாது ஆனால் இந்த கணக்கிலும் ஆப்பர்சூனிட்டி 30 ஆக இருக்கும் பொழுது இரண்டாவது வழிமுறையில் 9672அல்லது 9673 அதாவது 0 93 நாம் செலுத்துகிறோம் ஆகவே 9 நாம் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு எட்டு அல்லது ஒன்பது ரூபாய் லாபமாக பெறுகிறோம் இந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய லாபத்திற்காக நம் நிறுவனத்தின் பெரிய மதிப்பான நற்பெயரையும் நம்பகத்தன்மையையும் சந்தையில் இழந்துவிடக் கூடாது ஏனென்றால் இதை மீட்டு எடுப்பது என்பது மிகவும் அரிய செயலாகும் இந்த சிறிய தொகையை சேமிப்பதற்காக 8 அல்லது 9 ரூபாய்க்காக நம்முடைய நன்மதிப்பை எக்காரணம் கொண்டும் இழக்காமல் இருக்க முயற்சிக்க வேண்டும் இப்படித்தான் நாம் நம்முடைய செயல்களை கணக்கிடவேண்டும் இந்த முறையை பின்பற்றி நம்முடைய நேர்முக செலவுகளை தாமதப்படுத்துவது நன்மை விளையுமா அல்லது கொடுப்பதால் நன்மை விளையுமா என்பதை சரியாக கணக்கிட வேண்டும் நேர்முக செலவுகளை கணக்கிடும் பொழுது மறைமுக செலவுகளும் அத்துடன் வரும் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கிறேன் நேர்முக செலவுகளை கணக்கிடும் பொழுது மறைமுக செலவுகள் ஆன படிப்படியாக செய்யக்கூடிய நம்முடைய நற்பெயர் நம்பகத் தன்மை இழப்பு உறவுகள் கெடுதல் சப்ளையர்கள் நம்மை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது தாமதமாக பொருட்களை வழங்க கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் இதற்கான விளைவுகளை நாம் மறைமுக செலவுகள் என்று குறிப்பிடுகிறோம் இதுவரை ஒரு சிறிய கணக்கின் மூலமாக நாம் எவ்வாறு தாமதமாக பேமென்ட் பணத்தை செலுத்தினால் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் போன்றவற்றில் நேர்முக செலவுகள் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதையும் அதில் எவ்வளவு லாபம் பெறுகிறோம் என்பதையும் கண்டோம் இந்த மாடலில் நேர்முக செலவை கணக்கிடும் பொழுது I பற்றி கூறியிருந்தேன் நாம் பேமென்ட் தாமதப்படுத்தினால் நேர்முக செலவு அதிகமாவதோடு அல்லாமல் அதிகமான NPV மற்றும் அபராத வட்டியுடன் சேர்த்து I மதிப்பையும் கணக்கிட வேண்டும் மறைமுக செலவுகளை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நற்பெயரை இழப்பதோடு சப்ளையர் உறவை நாம் காத்துக் கொள்ள முடியாமல்அவர்கள் தாமதமாக பொருட்களை வழங்கக் கூடிய நிலைக்கும் சென்று விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மாடலை கண்டறிந்து இந்த மறைமுக செலவுகளையும் நாம் கணக்கிட வேண்டும் ஏனென்றால் நேர்முக செலவுகளையும் மற்றும் NPV மட்டும் வைத்துக்கொண்டு மறைமுக செலவுகளை கணக்கிடாமல் இருக்க முடியாது இப்பொழுது என்னுடைய அடுத்த பகுதிக்குச் செல்வோம் அதுபோயபில்ஸ் மேனேஜ்மென்ட் பற்றியதாகும் கிட்டத்தட்ட இது ப்ஃளோட் மேனேஜ்மென்ட் போன்ற ஒரு கான்செப்ட் ஆகும் இதைப் பற்றி நான் உங்களுக்குக் கூறி இருக்கிறேன் அதேபோல டிஸ்பூர்ஸ்மெண்ட் ப்ஃளோட் என்பதைப் பற்றியும் நான் உங்களுக்கு முன்பே ஒரு முன்னுரை வழங்கியிருக்கிறேன் அதை மீண்டும் ஒரு முறை விரைவாக பார்த்து விடுவோம் உதாரணமாக இங்கே மூன்று நிறுவனங்கள் உள்ளது விப்ரோ கம்பனி அதில் இருக்கிறது X என்பவர் சப்ளையர் ஆகவும் Y வாங்குபவராகவும் இருக்கிறார்கள் ஆகவே பொருட்கள் இந்த வழியாகவும் பேமெண்ட் அந்த வழியாகவும் செல்கிறது உதாரணமாக Y மார்க்கெட்டில் பலம் வாய்ந்தவராக இருக்கிறார் ஆகவே X இவர் உறவை மேம்படுத்த விரும்புகிறது உதாரணமாக X நிறுவனம் ஆக்ராவில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் Y நிறுவனம் டெல்லியில் இருக்கிறது அவருடைய உற்பத்தி தொழிற்சாலையும் டெல்லியில் அமைந்திருக்கிறது ஆகவே ஆக்ராவில் இருந்து டெல்லிக்கு பொருட்கள் வரவேற்கப்படுகின்றன அவை 30 நாட்களில் கடன் பெற்று வருகின்றன டெல்லியில் உள்ள தனது அலுவலகத்தில் இருந்து அதாவது பொருட்களை பெற்ற தொழிற்சாலை அமைந்திருக்கும் இடத்தில் இருந்து டெல்லி நிறுவனம் ஆக்ரா நிறுவனத்திடம் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்கிறது என்னவென்றால் நாங்கள் தொடர்ந்து பொருட்களை உங்களிடம் வாங்குகிறோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு 30 நாட்களை கடன் காலமாக வழங்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் 30 நாட்களுக்குப் பிறகு உங்களது பணம் எங்களுடைய கொல்கத்தா அல்லது குவஹாத்தி போன்ற தொலைவில் உள்ள அலுவலகத்திலிருந்து பேமென்ட்வழங்கப்படும் டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் இருந்து என் வாய்ஸ் போடப்பட்ட கல்கத்தாவிற்கு அது அனுப்பப்பட்டு 30 நாட்கள் கழித்த பிறகு உதாரணமாக பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள காசோலையை அந்த கம்பெனி நிறுவனத்திற்கு வழங்கும் என்று வைத்துக் கொள்வோம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த கம்பெனியின் உடைய தொழிற்சாலையும் பதிவு அலுவலகம் எல்லாம் டெல்லியில் இருந்த போதிலும் கொல்கத்தாவில் உள்ள தன்னுடைய அலுவலகம் மூலமாக ஆக்ராவிலுள்ள சப்ளையர்க்கு கொடுக்கப்பட காசோலை கொடுக்கப்படுகிறது ஆனால் டெல்லியில் உள்ள நிறுவனம் இதை நேரடியாக செலுத்தினால் இரண்டு தினங்களுக்குள் ஆக்ராவிலுள்ள நிறுவனத்திற்கு காசோலையை சென்று அடைந்து விடும் அப்படிச் செய்யாமல் தாமதப்படுத்துகிறது அதே நாளில் காசோலையை வங்கியில் செலுத்தி அதை வங்கி தபால் மூலமாக டெல்லிக்கு அனுப்பி சரிபார்த்துக் கொண்டு மீண்டும் ஆக்ராவிற்கு அனுப்புகிறது இந்த முறை நடவடிக்கையும் 4 நாட்களுக்குள் எடுத்து விடலாம் ஆனால் 30ஆவது நாளில் டெல்லி நிறுவனம் கொல்கத்தாவிற்கு காசோலை அனுப்பி வைக்குமாறு கட்டளையிடுகிறது ஆகவே அந்த முப்பது நாட்களும் கொல்கத்தா நிறுவனம் இதைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை இதில் பேமென்ட் தாமதப்படுத்துவது அர்த்தமாகாது அதே நேரத்தில் நிறுவனம் தன்னுடைய காசோலையை வங்கியில் செலுத்தி அந்த காசோலை மீண்டும் கொல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டு சரிபார்க்கப்பட்ட பின்னரே நிறுவனத்தின் உடைய வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் பொழுது உதாரணமாக பத்து நாட்கள் கடந்து இருக்கும் இதன் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் நான்கு நாட்களை டிஸ்பூர்ஸ்மெண்ட் ப்லோட்டாக டெல்லி நிறுவனம் பெறுவதற்கு பதிலாக 10 நாட்களை தன்னுடைய டிஸ்பூர்ஸ்மெண்ட் ப்லோட்டாக கொல்கத்தா நிறுவனத்தின் மூலம் செலுத்துவதால் அனுபவிக்கிறது ஆக்ரா நிறுவனமும் இதில் எந்த தவறும் கண்டு பிடிக்கவில்லை ஏனென்றால் நல்ல ஒரு பெரிய நிறுவனத்திற்கு நாம் பொருட்களை வழக்கமாக வழங்குகிறோம் அவரும் ஒரு நல்ல வாடிக்கையாளராக இருக்கிறார் என்று பெருமை கொள்கிறார்கள் ஆகவே இந்த டிஸ்பூர்ஸ்மெண்ட் ப்லோட் ஒரு தொந்தரவாக தோன்றவில்லை என்றால் என்ற நிறுவனம் என்றாலும் நான்கு நாட்கள் நாட்களிலும் பத்து நாட்கள் தன்னுடைய மொத்த உற்பத்தியையும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இந்த வாடிக்கையாளருக்கு வழங்கிக் கொண்டிருப்பதால் அவர்கள் வேறு ஒரு வாடிக்கையாளரை சேர வேண்டிய அவசியத்தில் இல்லாமல் இந்த வாடிக்கையாளரை நட்பை நீட்டித்துக் கொண்டு செல்கிறார் உதாரணமாக மூன்று கம்பெனிக்கு அல்லது நான்கு அல்லது ஐந்து கம்பெனிக்கு ஒரு சிறிய வாடிக்கையாளரை வைத்துக் கொண்டு அவர்களுக்கான பேக்கேஜிங் செலவுகள் மற்றும் விநியோக செலவுகள் இன்ஷூரன்ஸ் போக்குவரத்து ஆகிய செலவுகளை தனித்தனியே செய்ய வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் கொடுப்பவரும் வாங்குபவரும் மிக திருப்தி அடைகிறார்கள் அவர்கள் டெல்லியிலிருந்து அல்ல கொல்கத்தா கொல்கத்தாவில் இருந்து கொண்டு பேமென்ட் வழங்கட்டும் இந்த முறை நாம் டிஸ்பூர்ஸ்மெண்ட் ப்லோட் என்கிறோம் இந்த காசோலை அல்லது ஆக்ராவிற்கு சென்று மீண்டும் கொல்கத்தாவிற்கு வரும்பொழுது பத்து நாட்கள் கடந்திருக்கும் ஆகவே இப்படி நாம் கொடுக்கும் காசோலைகளை பத்து நாட்கள் கால நீட்டிப்பு செய்து கொடுக்கலாம் இதன் மூலம் ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு காசோலையை வழங்கிக் கொள்ளலாம் இன்று நாம் வழங்கிய காசோலையை பத்து நாட்கள் கழித்தும் நாளை வழங்கவிருக்கும் காசோலையை 11 வது நாளிலும் அதேபோல நாளை மறுநாள் வழங்கும் காசோலையை 12 நாளில் வரக்கூடும் வரக்கூடும் நாளிலும் இப்படியாக 10000 ரூபாயை வைத்துக்கொண்டு காசோலைகளை வழங்கலாம் ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும் முதல் நாளில் நாம் வழங்கிய காசோலையை பத்து நாட்கள் கழித்து நம்முடைய வங்கிக் கணக்கிற்கு வரும் ஆகவே இப்படியாக பத்து முறை நம்முடைய வியாபாரத்திற்கு தேவையான காசோலைகளை வழங்கி ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு காசோலைக்கு தேவையான பணத்தை மட்டும் வங்கி கணக்கில் நாம் வைத்துக் கொண்டு நம்முடைய வியாபாரத்தை செய்ய முடியும் ஏனென்றால் நமக்கு டிஸ்பூர்ஸ்மெண்ட் ப்லோட்disbursement float0 பத்து நாட்கள் கிடைக்கிறது ஆகவே பேயபில்ஸ்யபில் மேனேஜ்மென்ட்PAYABLES MANAGEMENT என்ன சொல்கிறது என்றால் நாம் எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் எழுதலாம் ஆனால் அது நியாயமான முறையிலும் நேர்மையாகவும் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய நற் பெயரை கெடுத்துக் கொள்ளக் கூடியதாக அல்லது நமக்கு தேவையில்லாத அவப் பெயரை வாங்கித் தரக் கூடியதாக இருக்கக் கூடாது எப்பொழுதும் எப்பொழுதும் வின் வின் அதாவது இரண்டு பேரும் திருப்தி அடையும் படியான ஒரு நிலையை ஏற்பட வேண்டும் ஒரு பெரிய வாடிக்கையாளர் கிடைத்தார் என்பதைப்போல வாடிக்கையாளருக்கும் நல்ல ஒரு டிஸ்பூர்ஸ்மெண்ட் ப்லோட் கிடைக்க வேண்டும் இருவரும் திருப்தி அடையும் வகையில் அவர்களுடைய டிஸ்பூர்ஸ்மெண்ட் ஃப்ளோட் அமைந்திருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் இருவருக்கும் உள்ள உறவு மேம்பட வேண்டுமே அல்லாது ஆட்டம் காண கூடாது நாம் பெரிய வாடிக்கையாளராக இருந்த போதிலும் சப்ளையர் ஏமாற்ற நினைக்க கூடாது நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்க வேண்டுமென்று முயற்சி செய்தல் கூடாது நாம் பொருட்களை பெறுவதற்கு முன்பாகவே நம்முடைய எல்லா பேமென்ட் கொல்கத்தாவிலிருந்து மட்டுமே வழங்கப்படுகிறது ஆகையால் நீங்களும் அதற்காக ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒத்துக் கொண்டால் நம்முடைய வியாபாரத்தை தொடர லாம் என்பதை முன்கூட்டியே சப்ளையர் இடம் அறிவித்துவிட வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நம்முடைய சப்ளையர் என்னுடைய உறவை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய உண்மையான நட்பை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் முடிவாக எவ்வளவு டிஸ்பூர்ஸ்மெண்ட் ஃப்ளோட் அல்லது காசோலைகளை கிளியரிங் செய்வதற்கு காலதாமதமானாலும் நம்முடைய சுமூகமான உறவின் மூலம் நற்பெயரை காத்துக்கொள்ள முடியும் நம்முடைய கம்பெனி டெல்லியில் அமையாமல் கல்கத்தாவில் அதாவது வெகுதூரத்தில் தபாலில் பெறக்கூடிய நீண்ட நாட்களாக கூடிய இடத்தில் அமைந்திருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் முறைப்படி பார்த்தால் வேறு எந்த நிறுவனமாக இருந்தாலும் நம்முடைய பொருட்களுக்கான அதிகபட்ச டிஸ்பூர்ஸ்மெண்ட் ஃப்ளோட் அதாவது மிதவையை உபயோகிக்க தான் விரும்புவார்கள் இப்போது மேலும் சில அக்குரல்ஸ் ஓவர் டிரேடிங் பற்றியும் கருத்துக்கள் பகிர நினைத்தேன் ஆனால் இதைப்பற்றி அடுத்த பகுதியில் காண்போம் மிக்க நன்றி